இந்த ஸெக்மென்ட்டட் மெமரி மேனேஜ்மென்டில் ப்ராஸஸ் பயனாளரால் உருவாக்கப்படும் மாட்யூல்களாக பிரிக்கப்படுகின்றன என்பதை பார்த்தபிறகு இப்போது ஒரு ப்ரோகிராமராக தனிச் சிறப்பாக இருப்பது வெவ்வேறு அளவுகளில் உள்ள ப்ரொசிஜர் மற்றும் சப்ருட்டின் அமைப்புகள் சிலருக்கு சிறிய ப்ரொசிஜர்களை எழுதும் பழக்கம் இருக்கும் சிலர் சிறிய ப்ரொசிஜர்களை ஒன்றாக சேர்ப்பார்கள் இப்போது ப்ரொசிஜர்களுக்கு உகந்த அளவு எது என்பது விவாதத்திற்குரிய பிரச்சனை ஆகும் எல்லா ப்ரோகிராமர்களுக்கும் இந்த நியாயமான ப்ரொசிஜர் அளவுள்ள ஸெக்மென்ட்டுகள் இருக்கும் அதனால் எல்லா விஷயங்களும் ஒழுங்காக நடக்கும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது எனவே நீங்கள் புரிந்து கொள்வது போல இப்போது என்னிடம் ஒரு மெயின் ப்ரோகிராம் சப்ருட்டின்கள் இல்லாமல் உள்ளது என்றால் என்ன நடக்கும் மொத்த ப்ரோகிராமும் ஒரு தனி ஸெக்மென்டாக இருக்கும் மேலும் மெமரி மேனேஜ்மென்ட் கொள்கை இந்த விஷயத்தில் வேரியபில் பார்ட்டீஷியன் மெமரி மேனேஜ்மென்ட்டாக ஆக இருக்கும் எனவே ஸெக்மெண்ட்டட் மெமரி மேனேஜ்மென்ட் இல்லை என்னிடம் எந்த ஸெக்மென்ட்களும் இல்லை என் ப்ரோகிராமில் ஒரே ஒரு ஸெக்மெண்ட் தான் உள்ளது அது மெயின் ப்ரோகிராம் இதன் விளைவாக மொத்த ஸெக்மெண்டேஷன் பயிற்சிகளும் தோல்வியில் முடியப்போகிறது அந்த நிலைமையை தவிர்க்க அடுத்து ஒரு திட்டத்தைப் பற்றி நாம் விவாதிக்கப் போகிறோம் அது பேஜிங் நுட்பம் என்று அறியப்படுகிறது இந்த பேஜிங் நுட்பம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வடிவமைப்பாளருக்கு ஒரு நெகிழ்வு தன்மையை கொடுக்கிறது எனவே ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வடிவமைப்பாளர் ஒரு செயல்பாட்டை சம அளவுள்ள தனித்தனி கன்டிஜியஸ் ஸ்பேஸ்களாக பிரிப்பார் இந்த பேஜ்கள் பிஸிக்கல் மெமரியில் ஒன்றுக்கொன்று தொடர்பற்றதாக இருக்கலாம் இப்போது என்ன நடக்கிறது என்றால் பிஸிக்கல் மெமரியில் இரண்டு விஷயங்கள் உள்ளன ஒன்று பயனாளரால் உருவாக்கப்பட்ட செயல்பாடு இதுதான் அந்த செயல்பாடு என்று வைத்துக்கொள்வோம் இந்த செயல்பாட்டிற்கு இந்த ப்ரொசிஜர்கள் இந்த வேரியபில்கள் ஸ்டேக் எல்லாமே உள்ளன இது மெயின் மெமரி இந்த செயல்பாட்டிற்கும் மெமரிக்கும் என்ன நடக்கிறது என்றால் மெமரி சம அளவுள்ள பகிர்வுகளாக பிரிக்கப்படுகிறது இப்போது இந்த ப்ரோகிராம் 5 பகிர்வுகளாக பிரிக்கப்படுகிறது என்றால் அவை பேஜ்கள் என்று அழைக்கப்படுகின்றன பேஜ் 0 1 234 இந்த பேஜ்கள் சமமாக உள்ளன இதேபோல நம்மிடம் உள்ள மெயின் மெமரியும் பல நிலையான அளவுள்ள பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அவற்றை மெமரி ஃப்ரேம் என்று அழைக்கிறோம் பேஜ் அளவும் ஃப்ரேம் அளவும் சமமாக இருப்பதால் நான் எந்த பேஜையும் எந்த ஃப்ரேமிலும் லோட் செய்ய முடியும் எந்த ஒரு சமயத்திலும் கணினியை நாம் ஸ்னாப் ஷாட் எடுத்துப்பார்த்தால் நாம் இந்த ஃப்ரேம்கள் காலியாக இருப்பதை கண்டு பிடிக்கலாம் இவையே அந்த காலியாக இருக்கும் ஃப்ரேம்கள் நாம் இந்த செயல்பாட்டை மெமரியில் லோட் செய்யும்போது போதுமான அளவு இந்த காலியான ஃப்ரேம்கள் இருப்பதை கண்டறியலாம் எனக்கு இப்போது அதே போன்று ஐந்து காலியான ஃப்ரேம்கள் தேவைப்படுகின்றன நான் பேஜ் ஜீரோவை இந்த ஃப்ரேமில் லோட் செய்யலாம் பேஜ் ஒன்றை இந்த ஃப்ரேமில் பேஜ் இரண்டை இந்த ஃப்ரேமில் பேஜ் மூன்றை இந்த ஃப்ரேமில் பேஜ் நான்கை இந்த ஃப்ரேமில் லோட் செய்யலாம் செயல்பாடுகளுக்கு தொடர்ச்சியாக இல்லாத மெமரி இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படலாம் செயல்பாட்டின் பேஜ்கள்முழு மெமரி இடங்களிலும் பரவலாக இருக்கும் எனவே செயல்பாடு நிலையான அளவுள்ள பிளாக்குகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் இந்த பிளாக்குகள் பிசிக்கல் மெமரியின் வெவ்வேறு பகுதிகளில் இருக்கும் பிசிக்கல் மெமரி இவ்வாறு ஃப்ரேம்கள் எனப்படும் நிலையான அளவுள்ள பிளாக்குகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் ஒரு ஃப்ரேமின் அளவு பவர் ஆப் 2 ஆக இருக்கும் இந்த அளவு 512 பைட்ஸ்களுக்கும் 16 மெகா பைட்ஸ்களுக்கும் நடுவில் இருக்கும் அவை பவர் ஆப் 2 ஆக செய்யப்பட்டுள்ளன ஏனென்றால் அட்ரஸ்ஸிங்கிற்கும் மற்றும் வேறு பல விஷயங்களுக்கும் இது மிக இலகுவாக இருக்கிறது மேலும் லாஜிக்கல் மெமரி சம அளவுள்ள பிளாக்குகளை ஃப்ரேம்களாக பிரிக்கிறது இவை பேஜ்கள் என்றழைக்கப்படுகிறன எனவே இதுதான் செயல்பாட்டின் லாஜிக்கல் மெமரி இது பல பேஜ்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்த மெயின் மெமரி பல ஃப்ரேம்களாக பிரிக்கப்பட்டுள்ளது கணினிகளில் இந்த ஃப்ரேமின் அளவு வேறுபடலாம் ஆனால் பேஜின் அளவு வரையறை செய்யப்பட்டிருக்கும் அது பொதுவாக பவர் ஆஃப் 2 ஆக இருக்கும் இது 512 லிருந்து 16 மெகாபைட்ஸ் வரை இருக்கும் பேக்கப் சேமிப்பிற்க்காக மட்டுமே ஒரு பிரத்தியேக டிஸ்க் உள்ளது ப்ரோக்ராம் சேமிப்பு யூனிட்டுகள் அல்லது பிளாக்குகளாக பிரிக்கப்பட்டு சம அளவான ஃப்ரேம்கள் மற்றும் பேஜ்களாக நிரந்தரமாக டிஸ்க்கில் இருக்கும் நமக்கு இப்போது இந்த டிஸ்க் இருக்கிறது நாம் இந்த டிஸ்க்கில் ஃபைலை சேமிக்கிறோம் இந்த செயல்பாடு இங்கே இருக்கிறது இந்த செயல்பாட்டை இந்த டிஸ்க்கில் சேமிக்கிறோம் இந்த டிஸ்க்கும் பிரிக்கப்படுகிறது முடிவில் அது ஸெக்டார்களாக எப்படி ஒழுங்கமைக்கப்படுகின்றது என்பதை நாம் பிறகு பார்க்கலாம் இந்த ஸெக்டார்களில் இந்த வட்ட வடிவிலுள்ள சிறிய பாகங்களான தடங்கள் உள்ளன இந்த ஸெக்டார்களில் ஒரு பிளாக் உள்ளது இந்த பிளாக்கின் அளவு அல்லது ஸெக்டாரின் அளவு என்பது பேஜ் அளவு அல்லது ஃப்ரேமின் அளவுக்கு சமமாக செய்யப்பட்டுள்ளது அதனால் இந்த ஸெக்டார் அளவு பேஜ் அளவு மற்றும் ஃப்ரேம் அளவு ஆகியவை ஒரே போல் உள்ளன அதனால் டிஸ்க்கிலிருந்து ஒரு ஸெக்டாரில் உள்ள டேட்டாவை ஃப்ரேமுக்கு அல்லது பேஜுக்கு மாற்றலாம் பேக்கப் சேமிப்பில் நிரந்தரமாக டிஸ்க்கில் இருக்கும் ப்ரோக்ராமும் ப்ளாக்ஸ் எனப்படும் சேமிப்பு யூனிட்டுகளாக பிரிக்கப்படுகின்றன அதனால் அவற்றை ஸெக்டார் என்று கூறுவதற்கு பதிலாக நாம் பிளாக் என்று அழைக்கிறோம் ஏனென்றால் டிஸ்க்கிற்கு பதிலாக நாம் வேறு சில வகையான சேமிப்புகளையும் பயன்படுத்தலாம் அதற்கு பிளாக் என்பது ஒரு சிறந்த சொல்லாக இருக்கும் இந்த பிளாக் அளவு என்பது ஃப்ரேம் அளவு மற்றும் பேஜ் அளவுக்கு சமமாக இருக்கும் பேஜ் அளவு மற்றும் ஃப்ரேம் அளவு இருக்கும் போது மட்டுமே பிசிக்கல் மெமரியை ஒதுக்கீடு செய்ய முடியும் எனவே அதனை இது தவிர்க்கிறது எப்பொழுதெல்லாம் பிசிக்கல் மெமரியில் ஒரு செயல்பாடு லோட் செய்யப்பட வேண்டுமோ அப்பொழுது அந்த செயல்பாட்டிற்கு 10 பேஜ்கள் தேவைப்படுகிறன என்பது நமக்கு தெரியும் எனவே இந்த 10 பேஜ்கள் காலியாக இருக்கிறதா அதாவது 10 ஃப்ரேம்களும் மெமரியில் காலியாக இருக்கிறதா இல்லையா என்பதை பார்த்து ஒதுக்கீடு செய்ய வேண்டும் இதில் நமக்கு என்ன அனுகூலம் என்றால் இது எக்ஸ்ட்டர்ணல் பிராக்மெண்டேஷனை தடுக்கிறது எனவே எக்ஸ்ட்டர்ணல் பிராக்மெண்டேஷன் இல்லை ஏனென்றால் எந்த ஃப்ரேம் காலியாக இருக்கிறதோ அதில் ஒரு பேஜுக்கு இடமளிக்க முடியும் பேஜ் மற்றும் பேஜ் அளவும் அதிகமாக தேவைப்படும் அவசியம் இருப்பதால் நாம் ஒரு காலியான பேஜ்களின் பட்டியலை பராமரிக்க வேண்டும் அதில் தகவல்கள் சேமிக்கப்படும் இதனால் எக்ஸ்ட்டர்ணல் பிராக்மெண்டேஷன் நடைபெறாது இருந்தாலும் அதில் சிறிது இன்டர்ணல் பிராக்மெண்டேஷன் இருக்கலாம் ஏனென்றால் இப்போது இந்த பேஜ் அளவை 512 பைட்ஸ் என்று நான் வைத்துக்கொண்டால் இந்த ப்ரோக்ராம் 1030 பைட்ஸ்ஸுக்கு சமம் எனவே நாம் இதற்கு வேண்டிய ஸ்பேஸை ஒதுக்கீடு செய்ய முயலும்போது இதை நாம் ஃப்ரேம்களாக பிரிக்கிறோம் எனவே முதலில் பேஜ்களாக பிரிக்கப்படுகிறது முதல் பேஜ் 512 பைட்ஸ் இரண்டாவது பேஜுக்கும் 512 பைட்ஸ் இது 1024 பைட்ஸ்ஸுகள் ஆகிறது இன்னும் எனக்கு கூடுதலாக 8 பைட்ஸ்கள் தேவைப்படுகின்றன இந்த அதிகப்படியான 8 பைட்ஸ்கள் கடைசியில் உள்ள பேஜில் வரும் எனவே இதுதான் தேவைப்படும் 8 பைட்ஸ்கள் மீதமுள்ள 504 பைட்ஸ்கள் வீணாகிறது இந்த 504 பைட்ஸ்களை பயன்படுத்த முடியாது ஏனென்றால் நான் இந்த பேஜ்களை இந்த மெமரி ஃப்ரேமில் லோட் செய்ய முயற்சிக்கும் போது இந்த மூன்றும் மூன்று வித்தியாசமான ஃப்ரேம்களில் லோட் பண்ணப்படும் அந்த கடைசி ஃப்ரேமில் அந்த இடம் வீணாகப் போகப் போகிறது எனவே இதை நாம் உபயோகப்படுத்த முடியாது இந்தக் கடைசி பேஜில் இன்டர்ணல் பிராக்மெண்டேஷன் உள்ளது செயல்பாட்டின் கடைசி பேஜுக்கு இது வருகிறது இது தவிர்க்கப்பட வேண்டும் ஆனால் எப்படி இருந்தாலும் எக்ஸ்ட்டர்ணல் பிராக்மெண்டேஷன் அங்கு இல்லை இன்டர்ணல் பிராக்மெண்டேஷன் ஒரு செயல்பாட்டின் கடைசி பேஜில் மட்டும் இருக்கிறது இது பொறுத்துக் கொள்ளக் கூடியது இந்த வகையில் இது மிகவும் உபயோகமானதாக இருக்கிறது இந்த குறிப்பிட்ட மெமரி மேனேஜ்மென்ட் கொள்கையை கையாள எந்த வகையான வன்பொருள் ஆதரவு தேவை என்பதை நாம் பார்ப்போம் N பேஜ்கள் அளவு உடைய புரோகிராமை ரன் செய்ய அனைத்து ஃப்ரேம்களையும் நாம் கண்காணிக்க வேண்டும் பிறகு காலியான ஃப்ரேம்களை கண்டுபிடித்து டிஸ்க்கில் இருந்து புரோகிராமை இந்த காலியான ஃப்ரேம்களில் லோடு செய்ய வேண்டும் பிறகு நாம் லாஜிக்கல் அட்ரஸ்ஸிலிருந்து பிசிக்கல் அட்ரஸ்க்கு மாற்றுவதற்காக ஒரு அட்டவணையை அமைப்போம் இதற்கான சில வரைபடங்களை பார்த்துவிட்டு பின்னர் இதனை தொடரலாம் இதுதான் அடிப்படையான சிபியு சிபியு லாஜிக்கல் முகவரியை உருவாக்குகின்றது இந்த லாஜிக்கல் முகவரி பேஜ்களாகவும் ஃப்ரேம்களாகவும் பிரிக்கப்படும் எடுத்துக்காட்டாக இந்த 32 பிட்ஸ் லாஜிக்கல் முகவரி சிபியுவால் உருவாக்கப்பட்டது இது சிபியு உருவாக்கிய 32 பிட்ஸ் மேலும் இந்த பேஜ் 4K ஆக இருந்தால் இதற்கு 12 பிட்ஸ் தேவைப்படுகிறது என்று அர்த்தம் இதுதான் பேஜின் உள்ளிருக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும் இந்த 12 பிட்ஸ்ஸும் மேலும் மீதமுள்ள 20 பிட்ஸ்ஸும் பேஜின் பார்ட் ஆகும் இந்த பேஜ் அட்டவணையில் உள்ள பேஜ் எண் இந்த பேஜ் பாகத்தில் இருந்து வரும் இந்த பேஜ் எண்ணை பயன்படுத்தி இந்த அட்டவணையில் இருக்கும் இந்த பேஜுக்கான ஃப்ரேம் எண்ணை பெறலாம் இந்த மெமரி ஃப்ரேமில் லோட் செய்யப்பட்டுள்ள இந்த குறிப்பிட்ட பேஜின் ஃப்ரேம் எண் இங்கிருந்து வரும் மேலும் இந்த ஃப்ரேம் எண் மற்றும் டிஸ்பிளேஸ்மெண்ட் இவை இரண்டையும் ஒன்றாக இணைத்தால் அது பிசிக்கல் முகவரியை கொடுக்கும் இவ்வழியாக இந்த குறிப்பிட்ட ஃப்ரேம் இந்த குறிப்பிட்ட அட்ரஸ்ஸில் இருந்து தொடங்குகிறது என்று இது கூறும் இது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுடன் கூட்டப்பட்டு அது பிசிக்கல் மெமரியில் இருக்கும் தொடர்புடைய முகவரியை கொடுக்கும் மீண்டும் இங்கு வன்பொருள் கொடுக்கப்படவேண்டும் இந்த பேஜ் அட்டவணை இங்கு இருக்க வேண்டும் மேலும் இந்த லாஜிக்கல் முகவரியிலிருந்து பிசிக்கல் முகவரிக்கான மாற்றம் செய்யப்பட வேண்டும் இது எவ்வாறு செய்யப்படுகிறது இதனையும் மெமரி மேனேஜ்மென்ட் யூனிட்டே செய்கிறது இப்பொழுது பின்னோக்கி சென்று இதனை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம் பேஜ் அட்டவணை மெமரியில் வைக்கப்பட்டுள்ளது இந்த பேஜ் அட்டவணைக்கு அட்டவணை ரெஜிஸ்டர் இருக்கிறது இந்த பேஜ் அட்டவணையின் உள்ளீடுகள் அடிப்படையாக ஃப்ரேம் எண்களே ஆகும் ஒருவேளை ஒரு ப்ராசஸ்சுக்கு 4 பேஜ்கள் இருக்கின்றன என்றால் அட்டவணையில் உள்ளீடுகள் 0123 ஆக இருக்கும் இப்பொழுது இந்த பேஜ் எண் 0 மெமரி ஃப்ரேம் 10 ல் லோடு செய்யப்பட்டால் பேஜ் எண் 1 மெமரி ஃப்ரேம் 20 ல் இருக்கலாம் பேஜ் எண் 2 மெமரி ஃப்ரேம் 22 ல் இருக்கலாம் பேஜ் எண் 3 மெமரி ஃப்ரேம் 35 ல் இருக்கலாம் அதாவது இந்த ப்ராசஸ் 0123 என இதுபோன்ற 4 பேஜ்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இப்பொழுது நாம் இங்கு ஒரு முகவரியை அணுக முயன்றால் இந்த பேஜ் அட்டவணையிலிருந்து அதன் மெமரி ஃப்ரேம் 10 என்று அறிந்து கொள்கிறோம் அதனால் அது மெமரி ஃப்ரேம் 10 க்கு வந்து இங்கு இருப்பதை அணுகலாம் அதேபோல இந்த குறிப்பிட்ட முகவரியை அணுக முயன்றால் அது மெமரி ஃப்ரேம் 20 ஆக இருக்கும் அதனால் அது இங்குள்ளதை அணுகும் இந்த பேஜ் அட்டவணையை அணுகி அதற்கு இணையான ஃப்ரேம் எண் என்னவென்று கணினி புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் இந்த ஃப்ரேம் எண்ணை பெற்ற பிறகு இந்த ஃப்ரேம் எண்ணும் ஆப்செட்டும் ஒன்றாக இணைக்கப்பட்டு அதற்கான பேஜ் பிஸிக்கல் மெமரியில் எது என்பதை பெறமுடியும் இந்த பேஜ் அட்டவணை பேஸ் ரெஜிஸ்டர் அட்டவணை தொடங்கும் இடத்தை குறிக்கிறது மேலும் இந்த பேஜ் அட்டவணை லெங்க்த் ரெஜிஸ்டர் அட்டவணையின் அளவை குறிக்கிறது அதாவது எவ்வளவு பேஜ்கள் இருக்கின்றன என்பதை குறிக்கின்றது செக்மெண்டேஷன் கொள்கையில் செக்மெண்ட் அட்டவணை பேஸ் ரெஜிஸ்டர் மதிப்பு மெமரி லிமிட் தகவலாக PCB ல் வைக்கப்பட்டிருக்கும் அதேபோல இந்த இரண்டு தகவல்களும் இந்த பேஜர் மெமரி மேனேஜ்மென்ட் கொள்கையை கணினி ஆதரிப்பதற்காக PCB யில் வைக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த பேஜ் அட்டவணை மெமரியில் இருக்கிறது இதுதான் என்னுடைய முழு மெமரி இதில் இந்த குறிப்பிட்ட பிராசஸின் அட்டவணை இந்த குறிப்பிட்ட பகுதியில் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த இடம் பேஜ் அட்டவணைகாக ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த முகவரி 500 என்றால் அட்டவணை பேஸ் ரிஜிஸ்டரில் மதிப்பு 500 ஆக இருக்கும் மேலும் இதில் 4 பேஜ்களே உள்ளன அதனால் இந்த PTLR ன் மதிப்பு 4 ஆகும் இந்த இரண்டு மதிப்புகளும் பிராசஸ்ஸின் PCB ல் மெமரி லிமிட் இடத்தில் ஸ்டோர் செய்யப்படும் இந்தப் பிராசஸ் ரெடியில் இருந்து ரன்னுக்கு மாறும் நேரத்தில் இந்த PTBR மற்றும் PTLR ஆகிய இரண்டு ரெஜிஸ்டர் மதிப்புகளும் PCB லிருந்து லோட் செய்யப்படும் இவை லோட் ஆனதும் பிராசஸ் செயல்பட தயாராகும் இப்பொழுது இது எக்ஸிகியுசன் கட்டத்திற்கு செல்கிறது பிறகு சிபியு உருவாக்கிய எந்த முகவரியாக இருந்தாலும் முதலில் PTBR ஐ கேட்டு பேஜ் அட்டவணையை கண்டுபிடித்து அதில் இருந்து பேஜ் எண்ணை எடுத்து அதற்குரிய ஃப்ரேம் எண்ணை கண்டுபிடிக்கிறது பிறகு இந்த ஃப்ரேம் எண்ணும் ஆப்செட்டும் சரியான மெமரி முகவரியை கொடுக்கின்றன இந்த PTLR ரெஜிஸ்டர் வேல்யூ ப்ராசஸ் முகவரியால் உருவாக்கப்பட்ட எண் செல்லுபடியானதுதானா இல்லையா என்பது பரிசோதிக்க பயன்படுத்தப்படுகிறது எனவே ஒரு பிராசஸ் தன்னுடைய அட்ரஸ் ஸ்பேஸில் இல்லாத ஒரு லொகேஷனை அணுக முயல்கின்றது என்றால் அதன் பேஜ் எண் பொருந்தாது பேஜ் எண் PTLR வேல்யூவை விட கூடுதலாக இருக்கும் அதன் காரணமாக பிராசஸ் அட்ரஸ் ஸ்பேஸின் வெளியே செல்லும் இதனால் அட்ரஸ் எரர் டிராப் உருவாகலாம் இதுதான் இதன் கொள்கை மேலும் நாம் முன்பே விவாதித்தது போல இந்த கொள்கையில் இன்ட்டர்ணல் பிராக்மெண்டேஷன் இருக்கலாம் குறிப்பாக பிராசசின் கடைசி பேஜில் இருக்கலாம் ஆனால் மற்றபடி வேறு பிராக்மெண்டேஷன் இருக்காது இதுதான் அட்ரஸ் ட்ரான்ஸ்ஸிலேஷன் திட்டம் இந்த லாஜிக்கல் முகவரி 2m என்று யூகித்து கொள்வோம் இந்த m எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது பிராசஸரில் உள்ள மொத்த அட்ரஸ் லைன்களின் எண்ணிக்கையே m ஐ நிர்ணயிக்கின்றது இப்பொழுது பிராசஸரை பார்த்தால் அது அதில் 64 பிட் அட்ரஸ் அல்லது 32 பிட் அட்ரஸ் அல்லது 16 பிட் அட்ரஸ் பஸ் இருக்கிறதா என்பதைக் கூறும் இதுவே m ன் மதிப்பை நிர்ணயிக்கின்றது மேலும் நாம் பேஜின் அளவை பவர் ஆஃப் 2 2 பவர் n ஆக அனுமானிக்கின்றோம் முன்னர் உள்ள உதாரணத்தில் கூறியது போல பேஜின் அளவு 4K அதாவது 2 பவர் 12 அதாவது n ன் மதிப்பு 12 இப்பொழுது சிபியுவால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த முகவரி பேஜ் எண் மற்றும் ஆப்செட் என இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்த பேஜ் ஆப்செட் என்பது பேஜின் அளவு ஆகும் பேஜின் அளவு 2 பவர் n என்பதால் இது n பிட் எண்ணாக இருக்கவேண்டும் இந்த பேஜ் ஆப்செட் பேஸ் முகவரியுடன் இணைக்கப்பட்டு பிசிக்கல் முகவரியாக மெமரி யூனிட்டுக்கு அனுப்பப்படுகிறது d ன் அளவு நிச்சயமாக n ஆகும் இந்த பேஜ் எண் பேஜ் அட்டவணையை குறிக்கப் பயன்படுகிறது எனவே அடிப்படையாக சிபியு உருவாக்கும் இந்த லாஜிக்கல் முகவரி இருக்கிறது இதில் m பிட்ஸ் இருக்கின்றன அதில் d பிட்ஸ் ஆப்செட் பகுதி ஆகும் அது m n பிட்ஸ்களாகும் அதனால் d 2 பவர் n ஆகும் எனவே இந்த m n பிட் பேஜ் எண்ணை கொடுக்கிறது அதுவே அட்டவணையை இன்டெக்ஸ் செய்து அதற்கு இணையான ஃப்ரேம் எண்ணை கொடுக்கிறது எனவே இவ்வாறாகவே இந்த மாறுதல் செய்யப்படும் நாம் முன்பு விவாதித்தது போல இந்த மொத்த பேஜின் லாஜிக்கல் முகவரி m பிட் அதில் d என்பது n பிட் இந்த m மைனஸ் n என்பது P இதுவே பேஜ் அட்டவணையை அணுக பயன்படுத்தப்படுகிறது நான் முன்பு கூறியது போல பேஜ் அட்டவணை பேஸ் ரெஜிஸ்டர் PTBR இதனையே குறிக்கிறது அதற்கு முன் இந்த PTLR ல் ஒரு பரிசோதனை இருப்பதாக அனுமானித்துக் கொள்ளலாம் ரிஜிஸ்டர் PT உள்ளீடு இருக்கிறது இங்கு வரக்கூடிய இந்த P இங்கு அனுப்பப்படுகிறது இந்த P PTLR மதிப்பைவிட குறைவாக இருந்தால் மட்டுமே இந்த வழியாக செல்லும் இல்லை என்றால் இந்த PT m மைனஸ் n PTLR மதிப்பைவிட குறைவானது இது ஆம் என்றால் இப்படி செல்லும் இல்லை என்றால் இது ஒரு அட்ரஸ் எரர் இந்தப் P செல்லுபடி ஆனது என்று அறியப்பட்ட பிறகு இந்த P பேஜ் அட்டவணையை இன்டெக்ஸ் செய்ய பயன்படுத்தப்பட்டு அது நமக்கு ஃப்ரேம் எண்ணை கொடுக்கிறது இந்த ஃப்ரேம் எண் அதற்குரிய மெமரி ஃப்ரேமை அணுக பயன்படுத்தப்படுகிறது மேலும் இந்த d வேல்யூவும் நேரடியாக வருகிறது இவையே அதற்குண்டான பிசிக்கல் முகவரி ஸ்பேஸ்ஸை கொடுக்கிறது பிறகு இந்த பிசிக்கல் முகவரி மெமரிக்கு செல்கிறது இப்படிதான் பேஜிங் வன்பொருள் வேலை செய்கிறது ஆனால் இதிலும் சிரமம் உள்ளது நான் ஏற்கனவே சொன்னது போல் பேஜ் அட்டவணை மெமரியில் உள்ளது அதனால் ஒரு மெமரி லொகேஷன் தேவைப்படுகிறது உண்மையில் இரண்டு முறை மெமரியை தொடர்பு கொள்கிறோம் ஒரு முறை பேஜ் அட்டவணையை அணுகுவதற்கும் மறுமுறை சரியான மெமரி லொகேஷனை அணுகுவதற்கும் அதனால் மெமரியை அணுகுவதற்கு தேவையான நேரம் இரண்டு மடங்கு ஆகிறது ஏனென்றால் மேற்சொன்ன காரணங்களால் ஒருமுறை பேஜ் அட்டவணையை அணுகுகிறோம் பிறகு பிசிக்கல் மெமரியை அணுகுகிறோம் ஒரு கணினியில் சிபியு மெமரியை அணுகும் நேரம் அதிகமாகும் ஏனென்றால் அது சிபியுவை விட்டு வெளியே வந்து அதை தொடர்பு கொள்ள வேண்டியுள்ளது இந்த அட்ரஸை பெறுவதற்கும் இந்த அட்ரஸ் பஸ் டேட்டா பஸ் போன்றவை உருவாக்குவதற்கும் மற்றும் அதைத் தொடர்ந்த வேலைகளை செய்வதற்கும் அதனால் சிபியுவால் பதில் அளிக்க சிறிது நேரமாகிறது ஒரு மெமரி வேரியபிலையோ அல்லது ஒரு இன்ஸ்டிரக்சனையோ அணுகுவதற்கு ஒரு மெமரி அக்சஸ் நேரத்தை இரண்டு மெமரி நேரமாக அதிக படுத்துகிறோம் இது ஒரு நல்ல விகிதாச்சாரம் இல்லை இந்த நேரத்தை குறைப்பதற்கு சில நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் ஆனால் இதை முற்றிலுமாக குறைக்க முடியாது ஆனால் ஒரு போதுமான அளவு நேரத்தை குறைக்கமுடியும் இந்த லாஜிக்கல் மற்றும் பிசிக்கல் மெமரியின் பேஜிங் மாதிரியை பார்த்தால் இந்த லாஜிக்கல் மெமரி பேஜ் 0 1 23 என்று பல பேஜ்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்த பேஜ் அட்டவணை இந்த செய்திகளுக்கு தொடர்பான ஃப்ரேம் எண்களை நமக்கு தருகிறது பேஜ் 0 க்கு ஃப்ரேம் 1 இதுபோல் 4 ஃப்ரேம் எண்கள் உள்ளன இந்த வழியில் இந்த பேஜ் அட்டவணை ப்ரோக்ராம் மெமரியில் லோட் ஆகும்போது இவ்வாறாக விரிவு படுத்தப்படுகிறது இது டிஸ்க்கில் இருக்கும்போது இதே வடிவத்தில் இருக்கிறது ஒரு செயல்பாடு நியுவிலிருந்து ரெடிக்கு ready மாறும்போது இந்த பேஜ்கள் மெமரியில் லோட் செய்யப்படுகின்றன இந்த முறையில் லோடர் இந்த பிளாக்குகள் காலியாக இருப்பதை கண்டுபிடித்தால் அதற்கேற்றார்போல் அந்த பிளாக்குகளை நிரப்புகிறது அதன் பிறகு லோடர் பேஜ் அட்டவணையை உருவாக்கும் அது ஃப்ரேம் எண்களை பேஜ் அட்டவணையில் உள்ளீடு செய்கிறது இது நடந்து முடிந்ததும் ப்ரோக்ராம் லோடிங் முடிகிறது எனவே இது லோட் ஆன பிறகு ஒருவேளை நமக்கு m என்பதின் மதிப்பு நான்காக இருந்தால் ஏறக்குறைய 16 பேஜ்கள் இருக்கும் மேலும் n ன் மதிப்பு 2 இது ஆப்செட்டின் மதிப்பு இந்த m மதிப்பு என்பது மொத்த லாஜிக்கல் அட்ரஸ் ஸ்பேஸ் ஆகும் n என்பது பேஜ் அளவு ஆகும் ஆக n ன் மதிப்பு 2 ஆக இருந்தால் ஒவ்வொரு பேஜும் 4 பைட்ஸ் அதனால் நமக்கு 32 பைட்ஸ் கிடைக்கும் அதனால் நமக்கு 32 பைட்ஸ் மெமரி ஸ்பேஸ் கிடைக்கிறது மேலும் 4 பைட்ஸ் பேஜும் கிடைக்கிறது ஒவ்வொரு பேஜும் 4 பைட்ஸ் அதனால் n ன் மதிப்பு 2 ஆகும் ஆக 32 பைட்ஸ் என்றால் சிபியுவால் உருவாக்கப்பட்ட மொத்த அட்ரஸ் லைன்கள் 5 பிட்ஸ் அந்த 5 பிட்ஸ்ஸில் முதல் 2 பிட்கள் முக்கியமான 2 பிட்கள் ஆகும் அவை n ன் மதிப்பு ஆகும் ஆப்செட் ஆகும் மீதமிருக்கும் 3 பிட்கள் m ஆக m ன் மதிப்பு நான்காகும் இவ்வாறாக லாஜிக்கல் அட்ரஸ் ஸ்பேஸ் உருவாகிறது லாஜிக்கல் அட்ரஸ் 16 லொகேஷன்களில் இருக்கிறது மேலும் நமக்கு n ன் மதிப்பு இரண்டாகும் ஆக n ன் மதிப்பு இரண்டு என்பதால் 2 பிட் பாகம் ஆக இது m பாகம் மற்றும் இது n பாகம் இப்பொழுது 0123 இதுதான் முதல் 4 பேஜ்கள் ஆகும் ஆக 0123 பிறகு அதனுடன் தொடர்புள்ள 4567 என தொடரும் இதுவே பேஜில் உள்ள சில உள்ளீடுகள் ஆகும் இப்போது ஒரு வேளை இந்த பேஜ் எண் 0 ஃப்ரேம் எண் 5 ல் லோடு ஆகிறது பேஜ் எண் 0 பேஜ் எண் 5 இங்கு காட்டப்படவில்லை இந்த பேஜ் எண் பேஜ் அட்டவணையில் 561 2 உள்ளீடுகளாக உள்ளது ஆக பேஜ் எண் 2 மெமரி ஃப்ரேம் எண் 5 ல் லோடு செய்யப்படுகிறது பேஜ் எண் 0 ல் a b c d போன்றவை லோடு ஆகின்றன இந்த இடத்தில் அது 20 ஆக இருக்க வேண்டும் இது ஃப்ரேம் எண் 0 அடுத்ததாக இது ஃப்ரேம் எண் 1 இது ஃப்ரேம் எண் 2 3 4 5 6 7 இப்படியாக செல்கிறது இது மெமரி முகவரியை உருவாக்குகிறது ஒவ்வொரு பேஜும் நான்கு பைட்ஸ் ஆக நான்கு லொகேஷன்களாக உள்ளது 0123 இதுதான் அடுத்த நான்கு லொகேஷன்கள் அடுத்த 4 லொகேஷன்கள் இவ்வாறாக செல்கிறது இந்த குறிப்பிட்ட நெடுவரிசை மெமரி முகவரி ஆகும் இதில் பேஜ் எண் 0 ல் வேரியபில் a வை தொடர்பு கொள்ள முயற்சித்தால் இது பேஜ் 0 மற்றும் ஆப்செட் 0 வில் இருக்கிறது என்று சொல்லும் இது ஃப்ரேம் எண் 5 என்பது பேஜ் எண் 0 என்று கண்டுபிடிக்கிறது பிறகு அது ஃப்ரேம் 5 ஆப்செட் 0 விற்கு வருகிறது அதில் வேரியபில் a இருக்கிறது இதைப்போல நீங்கள் வேரியபில் c யை தொடர்பு கொள்ள நினைத்தால் இது பேஜ் 0 ஆப்செட் 2 க்கு செல்லும் ஆக அதற்கு தொடர்புடைய ஃப்ரேம் 5 ஆப்செட் 2 க்கு செல்லும் அங்கு வேரியபில் c இருக்கிறது இதுபோல நீங்கள் k என்னும் லொகேஷனை அணுக முயற்சித்தால் அதன் மெமரி லோகேஷன் லாஜிக்கல் முகவரி 10 பிறகு அது பேஜ் எண் 0123 யை கண்டுபிடிக்கிறது பேஜ் எண் 2 ஃப்ரேம் 1 ல் உள்ளது ஆக இது ஃப்ரேம் 1 இது i j k ஆக k குறிப்பிட்ட உள்ளீட்டுக்கு வருகிறது மேலும் ஆப்செட் 3 ஆகும் அந்த குறிப்பிட்ட ஃப்ரேமை அணுகுகிறது ஆக இந்த வழியில் பேஜ் அட்டவணை எது தொடர்புடைய ஃப்ரேம் எண் என்று கூறும் மேலும் இந்த ஃப்ரேம் எண்ணில் இருந்து அதற்கு தொடர்பான பிசிக்கல் முகவரியை உருவாக்க முடியும் இப்பொழுது இதனால் இன்டர்ணல் ஃபர்மெண்டேஷன் உருவாகலாம் அதை கணக்கீடு செய்வதற்கு ஒரு பேஜின் அளவு 2k என்று வைத்துக்கொள்வோம் அதாவது 2048 பைட்ஸ் பிராசஸின் அளவு 72766 பைட்ஸ் அதாவது 72766 ஐ 2048 ஆல் வகுத்தால் நமக்கு 35 பேஜ்கள் கிடைக்கும் இந்த 35 என்பது ஈவுத்தொகை மீதம் வருவது 1086 இந்த 1086 பைட்ஸ் கூடுதலான விஷயமாகும் இது கடைசி செக்மென்ட்டில் சேமிக்கப்படும் மேலும் கடைசி பேஜ்ஜில் 2048 இல் இருந்து 1086 ஐ கழித்தால் வரும் மீதம் பைட்ஸ் வீணாகிறது அதாவது 962 பைட்ஸ் வீணாகிறது மிக மோசமான பிராக்மெண்டேஷன் எது சில குறிப்பிட்ட விஷயங்களை நாம் பெற்றிருந்தால் மிக மோசமான பிராக்மெண்டேஷன் வரும் பேஜ் சைஸ் 1024 பைட்ஸ் என்று வைத்துக்கொள்வோம் பிராசஸ் 1025 பைட்ஸ் அப்படி என்றால் என்ன நடக்கும் அதற்கு இரண்டு பேஜ்கள் இருக்கும் முதல் பேஜ் 1024 பைட்ஸ் அடுத்த பேஜ் 1 பைட் ஆகும் அதனால் இரண்டாவது பேஜில் உள்ள 1023 பைட்ஸ்கள் வீணாகும் ஆக இது போல் மோசமான நிலைமை வரலாம் ஆக இந்த 1 ஃப்ரேமில் 1 பைட்டை கழித்தால் இதுபோன்ற மோசமான பிராக்மெண்டேஷன் ஏற்படலாம் சராசரியாக பாதி அளவு ஃப்ரேமின் அளவு வீணாகிறது இதற்கு காரணம் இன்டர்னல் பிராக்மெண்டேஷன் ஆகும் இப்போது நாம் இந்த இன்டர்னல் பிராக்மெண்டேஷனை குறைக்க நினைத்தால் கட்டாயம் நான் அறிவுறுத்துவது என்னவென்றால் ஃப்ரேமின் அளவை சிறிதாக்குவது ஆகும் இந்த ஃப்ரேமின் அளவு சிறியதானால் பாதி ஃப்ரேம் அளவுதான் சராசரியாக வீணாகும் இந்த ஃப்ரேமின் அளவு சிறியது ஆகும்போது இந்த வீணாகும் அளவும் சிறிதளவு குறையும் நாம் சிறிய ஃப்ரேமின் அளவை பயன்படுத்தினால் பேஜ் அட்டவணையின் உள்ளீடுகள் பெரியதாக மாறும் ஒரு பேஜின் அளவு 1024 பைட்ஸ் என்பதற்கு பதிலாக ஒரு பேஜின் அளவு 256 பைட்ஸ் என்று இருந்தால் வீணாவது குறைவாகும் ஏனென்றால் என்னுடைய புரோகிராமில் 5 பேஜ்கள் இருக்கும் முதல் 4 பேஜ்கள் ஒவ்வொன்றும் 256 பைட்ஸ் ஆகும் அதனால் கடைசி பேஜ் ஒரே ஒரு பைட்டை பெற்றிருக்கும் அதனால் வீணாகும் பைட்ஸ் 255 பைட்ஸ் ஆகும் ஆக வீணாவது 1023 ல் இருந்து 255 பைட்ஸ்ஸாக குறைகிறது ஆனால் என்ன நடக்கிறது என்றால் இந்தப் பிராசஸின் பேஜ் எண்ணிக்கை உயர்கிறது ஆக முன்னதாக இது 2 பேஜ்களை பெற்றிருந்தது இப்பொழுது இதற்கு ஐந்து பேஜ்கள் உள்ளன அதாவது இது இப்போது 5 பேஜ்களாக மாறியுள்ளது அதனால் ஒவ்வொரு அட்டவணையின் உள்ளீடுகளுக்கும் அதற்கு தொடர்புடைய மெமரியில் உள்ள ஃப்ரேம் எண்ணை நினைவில் கொள்ளவேண்டும் இதனுடைய முடிவாக ஓவர் ஹெட் ஏற்படுகிறது ஆக ஒவ்வொரு பேஜ் அட்டவணை உள்ளீடுகளையும் டிராக் செய்ய மெமரி தேவைப்படுகிறது மேலும் பேஜ் அளவு அதிகமாகிறது அதனால் வேறொரு வாய்ப்புள்ளது மேலும் சில நேரங்களில் நாம் பேஜின் அளவை 8 கிலோ பைட்ஸ் ஆகவும் சில நேரங்களில் 4 மெகா பைட்ஸ் ஆகவும் இது போல எடுத்துக்கொண்டால் பிராசஸின் அளவு அதிகமாகும்போது பேஜின் அளவும் அதிகம் ஆகும் ஆரம்பத்தில் ப்ராசஸ் அதிகளவான ஸ்டாக் டைனமிக் மற்றும் ஹீப் ஸ்பேஸ்களை பயன்படுத்தவில்லை அதனால் சிறிய பிளாக் அளவை வழங்கலாம் ஆனால் பிராசஸ் நடக்கும்பொழுது அதிகளவான ஸ்பேஸ் தேவைப்படுகிறது அதனால் பிளாக் அளவு அதிகமாகிறது ஆக இயற்கையாக இதை செயல்படுத்த அதற்கென தனியாக மெமரி தேவைப்படுகிறது இதைப்பற்றி அடுத்த வகுப்பில் தொடரலாம்